மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய பகுதியின் விவாதத்தில் ஆப்பரேட்டிங் சைக்கிள் லிருந்து கிடைக்கும் நிதிகள் நமக்கு வழங்கப்பட்டால் அவற்றின் காலம் ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டால் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் எனவே தற்போதைய மூலதன தேவை அல்லது தற்போதைய சொத்துக்களில் முதலீடு செய்வது எப்படி ஆப்பரேட்டிங் சைக்கிள் நிலைக்கும் ஒரு முறை கால அவகாசம் வழங்கப்பட்டவுடன் அல்லது காலம் ஏற்கனவே முடிந்தவுடன் எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றியும் கற்றுக் கொண்டோம் தற்போதைய சொத்துக்களின் தேவையும் தற்போதைய கடன்களில்இருந்து கிடைக்கும் நிதிகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டால் மூலதன முதலீடு சேவைகளை எவ்வாறு செயல்படுத்துவது எனவே முந்தைய விவாதத்திலும் அல்லது தற்போதைய விவாதம் வரை இதைப்பற்றி பார்த்தோம் இப்போது நாம் வெவ்வேறு நடப்பு சொத்துக்களை பற்றி பேசுவோம் அதாவது வெவ்வேறு நடப்பு சொத்துக்களை நிர்வகிப்பது என்பது முக்கியமான நடப்பு சொத்துக்களில் சரக்கு என்பது முதன்மையானது ஆகும் அவை மூலதனத்திற்கு கீழ் நிர்வகிக்க கற்றுக் கொள்கிறோம் இரண்டாவது ரிசிவபில்ஸ் மேலும் பிற நடப்பு சொத்துக்கள் போன்ற இந்த மூன்று தற்போதைய சொத்துக்களை நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு முதலீடு தேவைப்படும் என்பதை பார்ப்போம் இந்த 3 நடப்பு சொத்துக்கள் மேலாண்மை பற்றி நாம் கற்றுக் கொள்கிறோம் ஏற்கனவே கற்றும் இருக்கிறோம் அதனால் இந்த தற்போதைய சொத்துக்களுக்கு நிதி அளிக்க பல்வேறு நிதி ஆதாரங்கள் என்னவென்பதை காண முயற்சிப்போம் நம்மிடமும் 9 10 ஆதாரங்கள் உள்ளன என்று கடந்த காலத்தில் உங்களிடம் கூறியிருக்கிறேன் இப்போது டிரேட் ரிசிவபில்ஸ் அதிலிருந்து தொடங்குவோம் பின்னர் மற்ற நிதி ஆதாரங்கள்பற்றி தெரிந்துகொள்ளசெல்வோம் இறுதியாக வொர்கிங் கேப்பிட்டல் என்ற கருத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது ஒரு முக்கியமான கருத்து அதனால் முதலில் இதைப் பற்றி நாம் புரிந்து கொள்வோம் நடப்பு சொத்துக்களில் ஒட்டுமொத்த அளவையும் புரிந்துகொள்ள இது எவ்வாறு உதவுகிறது மற்றும் நடப்பு சொத்துக்களுக்கு இடையிலான உறவைப் பற்றி புரிந்துகொள்ள இது எவ்வாறு உதவுகிறது என்பதையும் ஒரு நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்களின் இருப்பு மற்றும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறைகிறது ஏனெனில் நடப்பு சொத்துக்கள் குறைந்த உற்பத்தித் திறன் கொண்டவை ஆகும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சரக்குகளை உற்பத்தி திறன் கொண்டவை இல்லை மேலும் ரிசிவபில்ஸ் இவைகளும் உற்பத்தித் திறன் கொண்டவை இல்லை இவைகளில் முதலீடு செய்ய நிதி மட்டுமே தேவைப்படும் ஆனால் இந்த நிதிகளில் முதலீடு செய்வது எந்த வருமானமும் இல்லை எனவே நாம் இதை முன்பே முடிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் மேலும் நிறுவனத்தில் உள்ள அதிக அளவு நடப்பு சொத்துக்கள் எவ்வளவு திறமையற்றது என்பதை ஏற்கனவே நாம் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் நடப்பு சொத்துக்களுக்கு எப்பொழுதும் முதலீடு தேவைப்படும் அவை எந்தவிதமான வருமானத்தையும் ஈட்டாது எந்த வருமானத்தையும் ஈட்டாது என்ற பட்சத்தில் நாம் அதில் குறைந்தபட்சமாக முதலீடு செய்ய முயற்சிக்க வேண்டும் இப்போது அவைகள் இல்லாமல் அதாவது நடப்பு சொத்துக்கள் இல்லாமல் வியாபாரத்தை இயக்க முடியாது எப்படியும் நடப்பு சொத்துக்களை எந்த அளவு வைத்திருக்கலாம் என்பதைப் பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பு சொத்துக்களை முடிந்தவரை குறைந்த அளவாக வைத்திருக்கிறோம் என்றால் மிகவும் அதிகமாகும் அல்லது மிகவும் குறைவாகவும் இல்லாமல் அதை உகந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் எனவே நாம் நடப்பு சொத்துக்களின் அளவைஅதிகரித்தால் அது ROI ஐ பாதிக்கும் என்று அர்த்தம் நடப்பு சொத்துக்களின் அளவு அதிகரித்தால் ROI குறையும் மேலும் நேர்மாறாக கூட இருக்கும் மாறாக குறைந்த நடப்புச் சொத்துக்களுடன் நீங்கள் வியாபாரம் செய்தால் முதலில் இருந்த சூழ்நிலையை ஒப்பிடும்போது ROI அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த கருத்த பொருத்தவரையில் எதிர்மறையான வொர்கிங் கேப்பிட்டல் பற்றியும் புரிந்து கொண்டோம் எனவே நெகட்டிவ் வொர்கிங் கேப்பிட்டல் லிருந்து உருவாக்கப்படும் நிதி அல்லது தன்னிச்சையான நிதியிலிருந்து பெறப்படும் நிதியின் அளவு அதிகம் என்று கூறலாம் எனவே நிதிகளின் விலை குறைவாக இருக்கும் நிதி செலவு குறையும்போது மேலும் தற்போதைய சொத்துக்களில் முதலீடு செய்யும் போதும் நிதியின் செலவை மிகவும் திறமையாக நிர்வகிப்பது என்பது இதனுடைய பொருள் அதனால் இது ஒட்டுமொத்தமாக அதிகரித்த லாபத்திற்கு வழிவகுக்கிறது ஆகவே முன்பு கூறியது போல எந்தவொரு நிறுவனங்களிலும் நடப்பு சொத்துக்களின் அளவு மிகவும் அதிகமாக இருப்பு வைத்திருக்காமல் உகந்த அளவு வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் நெகட்டிவ் வொர்கிங் கேப்பிட்டல் அல்லது தன்னிச்சையான நிதிகளிலிருந்து வருகின்றன என்பதால் நிதி செலவுகளை அவர்களால் குறைக்க முடிகிறது இது கிட்டத்தட்ட இலவசமாக கிடைக்கிறது மற்றும் தன்னிச்சையான நிதிக்கு ஒரு செலவு இருந்தாலும் அதாவது நேரடியாக வட்டி போன்ற செலவு இல்லை என்பதால் மறைமுகமாக இது இலவசமானது என்று அழைக்கலாம் எந்த செலவும் இல்லை அது லாப நஷ்டக் கணக்கில் தோன்றவில்லை ஆகவே தற்போதைய கடன்களில் இருந்து அதிக நிதிகள் வருவதைப் பற்றியும் தற்போதைய சொத்துக்களில் குறைந்த முதலீடு செய்வதை பற்றியும் நாம் சிந்திக்கலாம் மேலும் நெகட்டிவ் வொர்கிங் கேப்பிட்டல் இருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் விரும்பினால் தற்போதைய சொத்துக்களின் அளவு மிகவும் அதிகமாகவும் மிகவும் குறைவாகவும் இல்லாமல் உகந்த அளவாக வைத்துக் கொள்ளுங்கள் எனவே மூலதன அந்நிய செலாவணி என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம் மேலும் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ஐ எளிமையான சொற்களில் புரிந்து கொள்ள முயற்சித்தால் அதன் மீதான முதலீட்டு வருவாயின் உணர்திறனை அளவிடும் என்று கூறலாம் ROI இன் உணர்திறன் என்பது தற்போதைய சொத்துக்களின் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு சம்பாதிக்கும் சக்தியாகும் தற்போதைய சொத்துக்களின் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கான நிலைக்கு ROI இன் உணர்திறன் குறிக்கிறது இதை பின்வரும் முறைகளில் எளிதாக தீர்மானிக்க முடியும் எனவே வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் அதாவது மூலதன அந்நிய செலாவணி என்றால் என்ன ROI இன் சதவீத மாற்றம் தற்போதைய சொத்துக்களின் சதவீத மாற்றத்தால் வகுக்கப்படுகிறது ஆகவே உங்கள் நிறுவனத்தில் அல்லது எந்த ஒரு நிறுவனத்திலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நடப்பு சொத்துக்களை வைத்திருந்தால் நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட அளவிலிருந்து தற்போதைய சொத்துக்களின் அளவை குறைத்தால் அப்போது என்ன நடக்கும் மொத்த சொத்துக்களையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்கும்போது நடப்பு சொத்துக்களின் அளவு குறையும் போது நிச்சயமாக லாங் டெர்ம் ஆசெட்ஸ் ன் அளவு அதிகரிக்கும் எனவே தற்போதைய சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது நீண்டகால சொத்துக்கள் அல்லது நிலையான சொத்துக்கள் அதிக உற்பத்தித் திறன் கொண்டவையாக இருக்கும் அதனால் என்ன நடக்கும் நிறுவனத்தின் ROI மேம்படும் நேர்மாறாக செயல்படும்போது என்ன நடக்கும் மொத்த சொத்துக்களையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்கும்போது நிலையான சொத்துக்கள் அல்லது நீண்டகால சொத்துக்கள் நடப்பு சொத்துக்களாக மாற்றப்படும்போது அவைகள் குறைந்த உற்பத்தித் திறன் கொண்டவையாக இருக்கும் இதனால் நிறுவனம் எதிர்மறையாக பாதிக்கப்படும் எனவே ROI க்கும் நடப்பது சொத்துக்களுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் சிந்திக்க வேண்டும் இது மூலதன அந்நியச் செலாவணியின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது தற்போதைய சொத்துக்களின் சதவீதம் மாற்றத்துடன் ஒப்பிடும்போது ROI ல் அதன் சதவீத மாற்றத்தின் நிலை என்ன நாம் அதை பார்த்து சூழ்நிலையின் அடிப்படையில் புரிந்துகொள்ள வேண்டும் ஆகவே இப்போது அந்நிய செலாவணியை அளவிடுவோம் ஒரு சூழ்நிலையின் உதவியுடன் செயற்படும் மூலதன அன்னிய செலாவணியை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மேலும் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அதைப்பற்றி பார்க்க செல்வோம் முதலில் அதை எப்படி என்று பார்ப்போம் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ஐ அளவிடுவதற்கான சூத்திரம் என்ன வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ன் கருத்தாகும் நடப்பு சொத்துக்களின் சொத்துஅளவில் சிலவற்றை நமக்கு கொடுத்தால் என்ன ஆகும் நடப்பு சொத்துக்களில் மாற்றம் இருந்தால் அதை டெல்டா ஐ மொத்த சொத்துக்களில் நடப்பு சொத்துக்களை கழித்து அதை அதைக்கொண்டு வகுக்க முடியும் என்று நாம் கூறலாம் நடப்பு சொத்துக்களில் குறைவு ஏற்பட்டால் இது போன்ற சூழ்நிலை இருக்கும் ஆனால் இரண்டாவதாக நீங்கள் தற்போதைய சொத்துக்களை அதிகரிக்க போகிறீர்கள் என்றால் அது வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ஆகும் இந்த சூழ்நிலையில் அப்போது என்ன நடக்கும் நடப்பு சொத்துக்களை மொத்த சொத்துக்களில் நடப்பு சொத்துக்களை சேர்த்து அதை அதைக்கொண்டு வகுக்க வேண்டும் இது நடப்பு சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது இதற்கு இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம் மேலும் நடப்பு சொத்துக்கள் குறைந்தால் மேலே கூறியுள்ள சூத்திரத்தை பயன்படுத்தலாம் இது நடப்பு சொத்துக்களில்மொத்த சொத்துக்களை கழித்து வரும் மாற்றமாகும் பின்னர் அது ROI ஐ எவ்வாறு பாதிக்கிறது அல்லது நடப்பு சொத்து நிலைக்கும் ROI நிலைக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பார்ப்போம் எனவே இந்த விஷயத்தில் அதை எவ்வாறு அளவிடுவது மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இரண்டு நிறுவனங்களின் நிலைமையை கொண்டு கணக்கிட்டு பார்ப்போம் இங்கே நான் உங்களுக்கு அதன் விபரங்களை தருகிறேன் இவை இரண்டு நிறுவனங்கள் பற்றிய விவரங்கள் ABC Limited ஒரு நிறுவனம் XYZ Limited மற்றொரு நிறுவனம் இரண்டாவது நிறுவனம் XYZ Limited மற்றும் அதனுடைய விவரங்கள் இங்கு உள்ளன இந்த விஷயத்தில் நடப்பு சொத்துக்களின் சூழ்நிலையைப் பற்றி பார்ப்போம் ABC Limited நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்கள் 200 லட்சம் ரூபாய் உள்ளன மற்றும் XYZ Limited நிறுவனத்தில் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே உள்ளன நிகர நிலையான சொத்துக்களும் உள்ளன நிலையான சொத்துக்களில் டெப்ரிசியேசன் அதாவது தேய்மானத்தை கழித்தது போக மீதி இருப்பது நிகர நிலையான சொத்துக்கள் எனப்படும் எனவே இதில் 80 மற்றும் 200 இருக்கிறது அதுவே மொத்த சொத்துக்களின் அளவு என்ன மொத்த சொத்துக்கள் 280 லட்சம் ரூபாய் என்பதை இங்கு பார்க்கலாம் இதுதான் மொத்த சொத்துக்களின் அளவு இப்போது 2 நிறுவனங்களுக்கும் முழு விவரங்கள் இங்கே இருக்கின்றன ABC Limited நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்கள் மிகவும் அதிகமாக இருப்பதை காணலாம் மொத்த சொத்துக்கள் 280 லட்சம் ரூபாயில் பெரும்பாலும் 200 லட்சம் ரூபாய் நடப்பு சொத்துக்கள் ஷார்ட் டெர்ம் ஆசெட்ஸ் அதாவது குறுகியகால சொத்துக்களாக உள்ளன மற்றும் 80 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே நிலையான சொத்துக்களாக அல்லது நீண்டகால சொத்துக்களாக உள்ளன அதே சமயம் XYZ Limited நிறுவனத்தின் சூழ்நிலை தலைகீழாக இருக்கிறது XYZ Limited நிறுவனத்தில் 80 லட்சம் ரூபாய் நடப்பு சொத்துக்கள் மற்றும் 200 லட்சம் ரூபாய் நிகர நிலையான சொத்துக்களாக உள்ளன நிலையான சொத்துக்களில் டெப்ரிசியேசன் போக மீதி இருப்பது நிகர நிலையான சொத்துக்கள் எனப்படும் ஆகவே செயல்பாட்டு மூலதனத்தின் அணுகுமுறைகளில் நடப்பு சொத்துக்களின் அளவு சிறியதாக இருப்பதால் நிறுவனம் அதிக லாபம் ஈட்ட கூடியதாக இருக்கும் மேலும் நடப்பு சொத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் நிறுவனம் குறைந்த லாபம் ஈட்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அந்த சூழ்நிலையின் படி XYZ Limited நிறுவனம் அதிக லாபம் ஈட்ட கூடியதாக இருக்கும் என்று எளிதாக முடிவு செய்ய முடியும் ஏனென்றால் நடப்பு சொத்துக்கள் வெறும் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே உள்ளன ஆனால் அந்த நிறுவனத்தை ஒப்பிடும்போது அங்கு 200 லட்சம் ரூபாய் நடப்பு சொத்துக்கள் உள்ளன ABC Limited நிறுவனத்தைப் பொறுத்தவரை இது தலைகீழாக உள்ளது அங்கு 200 லட்சம் ரூபாய் நடப்பு சொத்துக்களாக உள்ளன மற்றும் நிகர நிலையான சொத்துக்கள் 80 லட்சம் ரூபாய் உள்ளன எனவே இதை நாம் பார்க்கும் போது எளிதாக முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் செயல்பாட்டு மூலதனத்தின் அடிப்படையில் அதை எவ்வாறு அளவிடுவது ஆகவே இப்போது நாம் மூலதன திறனை கணக்கிட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் முதலாவது சூழ்நிலையில் நடப்பு சொத்துக்கள் 20 குறைக்கப்பட்டால் அதைக் கணக்கிட்டு வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் எவ்வாறு இருக்கும் எனவே இந்த சூழ்நிலையில் ABC Limited நிறுவனத்தின் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ஐ கணக்கிடுகிறோம்

எனவே ABC Limited நிறுவனத்தில் மூலதன அன்னிய செலாவணி எவ்வளவு இருக்கும் நம்மிடம் நடப்பு சொத்துக்களின் அளவு இருக்கின்றன மேலும் அது 200 என்று கொடுக்கப்பட்டுள்ளன சரியா மொத்த சொத்துக்களின் அளவு எவ்வளவு 280 ல் கழித்தால் வருவது டெல்டா நடப்பு சொத்துக்கள் எனப்படுகிறது ஆகவே நடப்பு சொத்துக்களின் மாற்றம் என்பது எவ்வளவு நடப்பு சொத்துக்களின் மாற்றம் 200க்கு 0 2 ஆகும் இது இந்தத் தொகையின் குறைப்பு ஆகும் இந்த தொகையில் இந்த குறைப்பை நீங்கள் கணக்கிட்டால் இது 200 ஆக 280 ஆல் வகுக்கப்படுகிறது இது எவ்வளவு 40 ஆகிறது எனவே இறுதியாக புதிய நிலைமை 200240 ஆக வெளிப்படுகிறது இந்த சதவீதம் என்ன இதன் சதவீதம் 83 33 ஆகும் இப்போது இந்த சதவீதத்தின் பொருள் என்ன இதைப் பற்றி உங்களிடம் பிறகு நான் விவாதித்தேன் ஆனால் முதலில் மற்ற நிறுவனத்தின் நிலைமையை புரிந்து கொள்வோம் பின்னர் நாம் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் அடிப்படையில் விளக்கம் அளிப்பதை காண்போம் முதல் நிறுவனத்திற்கு 83 33 சதவீதம் என்பதை கணக்கிட்டு வைத்துள்ளோம் இப்போது XYZ Limited நிறுவனத்திற்கு வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் கணக்கிடுவோம் இந்த விஷயத்திலும் மீண்டும் அதே நிலைமை உள்ளது நடப்பு சொத்துக்கள் 200 உள்ளன மற்றும் மொத்த சொத்துக்கள் 280 உள்ளன இப்போது XYZ Limited நிறுவனத்தின் நடப்பு சொத்துக்கள் எவ்வளவு நடப்பு சொத்துக்களின் மாற்றம் 80க்கு 0 2 ஆகும் எனவே அது எவ்வளவாக இருக்கும் இது 200280 16 ஆக இருக்கும் இதை கணக்கிட்டால் எவ்வளவு இருக்கும் அதாவது 200264 என்று கணக்கிட்டால் 30 30 வரும் ஆகவே முதல் நிறுவனத்திற்கு 83 33 மற்றும் இரண்டாவது நிறுவனத்திற்கு 30 30 இருக்கிறது இரண்டு நிறுவனங்களுக்கும் நடப்பு சொத்துக்களில் 20 குறைக்கப்பட்டு கணக்கிடப்பட்டுள்ளது இப்போது அதை எவ்வாறு விளக்குவது ABC Limited நிறுவனத்திற்கு 83 33 மற்றும் XYZ Limited நிறுவனத்திற்கு 30 30 இருப்பதை பார்க்கிறோம் இந்த 2 சதவீதங்கள் இரண்டு நிறுவனங்களுக்கும் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் 30 30 உள்ள நிறுவனத்தை ஒப்பிடும்போது 83 மிகவும் அதிகமாக உள்ளது ஆகவே ABC Limited நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்களின் மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்துடன் செயல்பாட்டு மூலதனம் அந்நிய செலாவணியை புரிந்து கொள்ள முடியும் XYZ Limited நிறுவனத்தின் ROI மாற்றத்தை ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்திற்கு லாபத்தில் அல்லது ROI ல் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்த சதவீதம் மாற்றத்தின் அளவு 2 நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான வருவாயின் மாற்றத்தின் அளவு என்பதை குறிக்கிறது எனவே இரண்டாவது நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது முதல் நிறுவனத்தில் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ன் அளவு மிக அதிகமாக 83 உள்ளது 80 லட்சம் மட்டுமே உள்ள நிலையான சொத்துக்களுடன் ஒப்பிடும் போது தற்போதைய சொத்துக்களின் அளவு 200 லட்சம் என்பதும் தெளிவாக உள்ளது எனவே நாம் தற்போதைய சொத்துக்களை 20 குறைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சொத்துக்களை குறைக்க போகிறோம் என்று அர்த்தம் அதாவது 40 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை நாம் குறைக்க போகிறோம் மேலும் மொத்த சொத்துக்களை அதே அளவில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை என்ன நடக்கிறது என்றால் மொத்த செயல்முறையில் மொத்த சொத்துக்களின் அளவு குறைகிறது என்று அர்த்தம் தற்போதைய சொத்துக்களின் மாற்றத்தால் மொத்த சொத்துக்கள் குறைந்து வருகின்றன என்று நாம் இதை சொல்கிறோம் ஆகவே தற்போதைய சொத்துக்களின் அளவு 200 இருக்கிறது மேலும் மொத்த சொத்துக்களில் இருந்து நடப்பு சொத்துக்களின் அளவை குறைத்துக் கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம் இறுதியில் என்ன நடக்கும் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது உங்களது வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் 83 33 ஆக இருக்கும் எனவே தற்போதைய சொத்துக்கள் மிக உயர்ந்த அளவு இருப்பதன் காரணமாக எந்த மாற்றமும் ABC Limited நிறுவனத்தின் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவு இருக்கும் XYZ Limited நிறுவனத்தில் தற்போதைய சொத்துக்கள் ஏற்கனவே குறைவாக உள்ளதால் அந்த நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது மிக அதிக அளவில் லாபம் இருக்கும் எனவே சரக்குகள் ஏற்கனவே 80 அல்லது 80 லட்சம் இருக்கிறது 80 லட்சத்தில் இருந்து 20 ஐ குறைக்கும்போது எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தும் மேலும் 200 லட்சத்திலிருந்து 20 குறைக்கும்போது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே நடப்பு சொத்துக்கள் மிகப் பெரிய அளவில் இருந்தாலும் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அது நிறுவனத்தின் ROI ஐ பாதிக்கும் நிறுவனத்தில் தற்போதைய சொத்துக்களின் அளவை எந்த மட்டத்திலும் அல்லது எந்த வகையிலும் மாற்றப் போகிறோம் என்றால் நிறுவனத்தில் தற்போதைய சொத்துகளின் அளவு சிறியதாக இருந்தால் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தனது முதலீட்டில் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் மாற்றம் இருக்கும் ஆகவே தற்போதைய சொத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டால் நிறுவனத்தின் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் சதவீதம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நிறுவனத்தின் லாபத்தில் ஏற்படும் மாற்றமாக இருக்கும் என்பதை இந்த சதவீதத்தை கொண்டு நாம் விளக்கம் கூறலாம் மேலும் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் சதவிகிதத்தின் அளவை குறைப்பது தற்போதைய சொத்துக்களின் அளவை மாற்றும்போது ROI மாறும் அல்லது மாற்றமாக இருக்கும் எனவே தற்போதைய சொத்துக்களின் அளவை அதிகரித்தால் என்ன நடக்கப்போகிறது என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது அதை குறைத்துள்ளோம் அதாவது தற்போதைய சொத்துக்களின் அளவை குறைத்துள்ளோம் ஆனால் எடுத்துக்காட்டாக தற்போதைய சொத்துக்களின் அளவை அதிகரித்தால் இரண்டு நிறுவனங்களில் என்ன நடக்கப்போகிறது மீண்டும் இருப்பு நிலைகள் ஒன்றாகவே இருக்கும் தற்போதைய சொத்துக்கள் 200 லட்சம் மற்றும் நிலையான சொத்துக்கள் 80 லட்சம் மற்ற நிறுவனத்தில் தற்போதைய சொத்துக்கள் 80 லட்சம் மற்றும் நிகர நிலையான சொத்துக்கள் 200 லட்சம் எனவே இரண்டு நிறுவனங்களிலும் தற்போதைய சொத்துக்கள் மீண்டும் 20 அதிகரித்து இருந்தால் இந்த விஷயத்தில் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் என்னவாக இருக்கும் ஆகவே என்ன நடக்கும் இப்போது சூத்திரம் என்னவாக இருக்கும் என்றால் மொத்த சொத்துக்களுடன் 0 2 சேர்த்து நடப்பு சொத்துக்களை வகுக்க வேண்டும் இவ்வாறு ABC Limited நிறுவனத்தின் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் கணக்கிட வேண்டும் நடப்பு சொத்துக்கள் எவ்வளவு 200 மேலும் நிலையான சொத்துக்கள் எவ்வளவு 200 கூட்டல் நடப்பு சொத்துக்களுடன் 40 ஐ கூட்ட போகிறோம் அப்போது என்ன நடக்கப்போகிறது இது 200320 மேலும் சதவிகிதம் 62 5 ஆக இருக்கும் இரண்டாவது XYZ Limited நிறுவனத்திற்கு கணக்கிடும்போது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் மீண்டும் நடப்பு சொத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கும் நடப்பு சொத்துக்களின் அளவு இங்கே 80 ஆக இருக்கிறது மேலும் 280 இதனோடு கூட்டினால் எவ்வளவு இருக்கும் என்றால் 16 எனவே நாம் 16 லட்சம் நடப்பு சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கப் போகிறோம் எனவே அதை சரி செய்தல் மட்டத்துடன் ஒப்பிடுவோம் இதனால் 80296 ஆக இருக்கும் மீண்டும் இவ்வாறு கணக்கிடும்போது 27 03 ஆக இருக்கும் இப்போது சூழ்நிலை அப்படியே இருக்கும் இந்த விஷயத்தில் நாம் இன்னும் நடப்பு சொத்துக்களை சேர்க்கும்போது ABC Limited ன் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் 27 03 ஆக இருக்கிறது இப்போது நீங்கள் இதை பார்க்கலாம் என்னவென்றால் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் குறைந்த சதவீதத்தை கொண்ட நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது அந்த சதவீதம் அதிகமாக இருந்தால் நிறுவனத்தின் லாபத்தின் மீதான தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த விஷயத்தில் நடப்பு சொத்துகளின் அளவு ஏற்கனவே மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது 280 எனவே இப்போது நாம் மேலும் நடப்பு சொத்துக்களை சேர்க்க போவதால் மேலும் இது அதிகரிக்கப் போகிறது மொத்த சொத்துக்கள் 320 ஆகலாம் மேலும் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் 27 03 ஆக இருக்கும் இப்போது இந்த விஷயத்தில் மீண்டும் அதே விளக்கம் இருப்பதை நாம் காணலாம் நடப்பு சொத்துக்களின் நிலையில் அதிகரிப்பு இருந்தால் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் அதற்கு அர்த்தம் என்ன மேலும் B நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ROI அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கும் அல்லது நிறுவனத்தில் ROI ன் மாற்றமாக இருக்கும் என்பதை நாம் காணலாம் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்திற்கு முதலீட்டுக்கான வருவாயில் மாற்றமும் மற்றும் நடப்பு சொத்துக்களின் மாற்றமும் மிகவும் உணர்திறன் கொண்டதாக இருக்கும் ஏனென்றால் வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ன் வரையறை நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்களின் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களே ROI உணர்திறன் என்று அறியப்படும் எனவே முதல் விஷயத்தில் நாம் பார்த்தது என்ன நடப்பு சொத்துக்களின் அளவை தற்போதைய மட்டத்திலிருந்து குறைத்து இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அளவு 280 இரு நிறுவனங்களிலும் 20 குறைத்துள்ளோம் இரண்டாவது நிறுவனமான XYZ Limited உடன் ஒப்பிடும்போது வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ABC Limited நிறுவனத்திற்கு மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவது நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்தின் லாபம் அல்லது ROI மிக விரைவான விகிதத்தில் மற்றும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருந்ததை பார்த்தோம் இப்போது இரண்டாவது நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது முதல் நிறுவனத்தில் மாற்றம் பெரிதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே ROI ன் இயக்கம் என்னவாக இருக்கும் ROI ல் அந்த இயக்கம் நேர்மறை அல்லது எதிர்மறையான இருக்கும் ROI ல் இயக்கம் நேர்மறையாக இருக்கும் நீங்கள் 20 அளவை குறைக்கிறீர்கள் எனவே நடப்பு சொத்துக்கள் 40 லட்சம் ரூபாயாக குறைக்கப்படுகின்றன அதாவது 200 லிருந்து அவை 40 லட்சம் ரூபாய் குறைக்கப்படுகின்றன ஆகவே ROI உயரும் என்று அர்த்தம் ஏனெனில் நடப்பு சொத்துக்களின் அளவை குறைத்தால் ROI ல் சாதகமான மாற்றம் ஏற்படப் போகிறது என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆகவே நடப்பு சொத்துக்களை 20 குறைப்பதன் மூலம் XYZ Limited நிறுவனத்தின் ROI உடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்தின் ROI மிக வேகமாக அல்லது பெரிய அளவில் மேம்படும் ஏனெனில் நடப்பு சொத்துக்கள் குறைந்த உற்பத்தித் திறன் கொண்டவை நடப்பு சத்துக்களின் அளவை இருக்கும் மட்டத்திலிருந்து குறைத்தால் அவை லாபத்தை நோக்கி அல்லது நிறுவனத்தில் முதலீட்டில் கிடைக்கும் வருமானத்தை நோக்கி அதிகம் சேர்க்கின்றன ஆகவே செயல்பாட்டு மூலதன அந்நியச்செலாவணி சதவீதம் மிக அதிகமாக இருப்பதை காண்கிறோம் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்தின் ROI ல் அதிக மாற்றம் இருக்கும் மேலும் மாற்றம் என்பது நடப்பு சொத்துக்களின் அளவு குறையப் போகிறது அதனால் லாபத்தில் அதிக மாற்றம் அல்லது ABC Limited நிறுவனத்தின் முதலீட்டில் வருமானம் கிடைக்கும் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது செயல்பாட்டு மூலதன அந்நியச் செலாவணியின் சதவீதம் வெறும் 30 ஆகும் எனவே முதல் நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது முதலீட்டு வருவாயின் மாற்றம் குறைவாக இருக்கும் ஆனால் அந்த குறைந்த அளவு நேர்மறையான மாற்றத்தை குறிக்கும் ROI மேம்படும் ஏனென்றால் இங்கே இந்த நிறுவனத்தில் நடப்பு சொத்துக்களின் அளவை தற்போதுள்ள 80 லட்சத்தில் இருந்து 16 ஆக குறைக்கிறோம் எனவே மொத்த சொத்து நிலை 264 ஆக குறைகிறது என்று அர்த்தம் இறுதியாக இந்த நிறுவனத்தின் தற்போதைய சொத்துக்களின் அளவும் குறைந்து வருகிறது ஆனால் லாபம் அல்லது ROI முதல் நிறுவனத்தில் பாதிக்கப்படுவதை போலவே பாதிக்கப்படாது ஆனாலும் இது இரண்டாவது நிறுவனத்திலும் பாதிக்கப்படும் அதுவும் இரண்டாவது நிறுவனத்தில் லாபம் அல்லது ROI பாதிக்கப்படும் இப்போது அடுத்தது இந்த விஷயத்தில் நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கும் போது மீண்டும் ஒரு செயல்பாடு மூலதன அந்நியச்செலாவணி ஏற்படுவதை பார்த்தோம் மேலும் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்தில் அதிக செயல்பாட்டு மூலதன அந்நியச்செலாவணி இருப்பதை இங்கே பார்த்தோம் எனவே இந்த சூழ்நிலையிலும் XYZ Limited நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ABC Limited நிறுவனத்தின் ROI ல் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே என்ன வகையான தாக்கம் அங்கே இருக்கும் ROI அதிகரிக்கும் அல்லது குறையும் ROI குறையும் ஏனென்றால் முன்பு நடந்தது போலவே நாம் குறைத்துக் கொண்டு இருந்த அதே விகிதத்தில் நடப்பு சத்துக்களின் அளவை இப்போது அதிகரித்து வருகிறோம் ஆகவே நாம் நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கும் போது செயல்பாட்டு மூலதன அந்நிய செலாவணியின் சதவீதமும் A நிறுவனத்தின் லாபத்தை விடவும் அதிகமாக இருப்பதால் எதிர்மறையாக பாதிக்கப்படும் B இன் ROI உடன் ஒப்பிடும்போது A நிறுவனத்தின் ROI எதிர்மறையாக பாதிக்கப்படும் அங்கு மூலதன அந்நிய செலாவணி வெறும் 27 03 ஆகும் ஆகவே இது செயல்பாட்டு மூலதன அந்நிய செலாவணியின் கருத்தாகும் இது தற்போதைய சொத்துக்களில் மாற்றம் இருப்பதால் ROI ன் மாற்றத்திற்கு இடையிலான உறவை விளக்குகிறது ABC Limited நிறுவன விஷயத்தில் நாம் கண்டதைப் போல நடப்பு சொத்துக்களின் அளவை அதிகரிக்கும் போது அதன் நிலையில் ஏற்கனவே மிக அதிகமாக இருந்தது அதே நிறுவனத்தில் மேலும் நடப்பு சொத்துக்களை சேர்க்கிறீர்கள் அதனால் என்ன நடக்கப்போகிறது உங்கள் லாபம் ஏற்கனவே குறைவாக உள்ளது மேலும் மேலும் குறையப் போகிறது மேலும் அந்த குறைப்பு மிக விரைவான விகிதத்தில் இருக்கும் இதுபோலவே நடப்பு சொத்துக்களின் நிலை மிகக் குறைவாக இருப்பதை நீங்கள் அதிகமாக சேர்த்து அதிகப்படுத்தி கொண்டு போனால் அது லாபத்தை குறைக்கும் ஆனால் அதே வேகத்தில் இருக்காது ஆனால் அதே அளவில் முதல் நிறுவனத்திற்கு நிகழும் எனவே வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் உதவியுடன் நடப்பு சொத்துக்களின் அளவை முடிந்தவரை குறைவாக அல்லது உகந்த அளவு வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆகவே நாங்கள் தொழில்நுட்பம் நொடித்துப் போகும் சூழ்நிலைக்கு வரவில்லை மேலும் கூடுதல் அல்லது அதிகமாக நடப்பு சொத்துக்களை வைத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் வரவில்லை எனவே இரண்டு வழிகளிலும் இது நிறுவனத்தின் லாபத்தை எதிர்மறையாக பாதிக்கக்கூடாது நம்மிடம் நடப்பு சொத்துக்களும் இருக்க வேண்டும் தொழில்நுட்ப தீர்வும் இருக்க வேண்டும் மேலும் விரும்பிய அளவு லாபத்தையும் கொண்டிருக்கவேண்டும் எனவே வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் கணக்கிடும்போது ROI இன் மாற்றத்தின் உணர்திறனை அது அளவிடுகிறது எனவே இந்த 2 நிறுவனங்களில் தற்போதைய சொத்துக்களை 20 குறைப்பதை கண்டோம் ABC Limited நிறுவனம் விஷயத்தில் ROI ன் உணர்திறன் மிக அதிகமாக இருப்பதை நாம் கண்டோம் இது செயல்பாட்டு மூலதன அந்நிய சதவீதம் 83 என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஏற்கனவே 80 லட்சம் மிகக் குறைவாக இருக்கும் நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது லாபம் விரைவான வேகத்தில் அதிகரிக்கும் ஆனால் நடப்பு சொத்துக்கள் அதிகரிக்கும்போது லாபம் குறைந்துவிடும் நீங்கள் இதை இன்னும் 16 லட்சம் குறைத்தால் லாபம் மேம்படும் ஆனால் ABC Limited நிறுவனத்தில் நடப்பது போன்று அதேவேகத்தில் நடக்காது எனவே இது நாம் புரிந்து கொள்ளக் கூடிய வொர்கிங் கேப்பிட்டல் லிவரேஜ் ன் கருத்து ஆகும் எனவே மீண்டும் இவ்வாறு முடிவுக்கு வருகிறோம் அதாவது எந்த ஒரு நிறுவனத்திலும் செயல்பாட்டு மூலதனத்தின் திறமையான மேலாளர் அல்லது வல்லுனர்கள் என்று அழைக்கப்படும் நிதித் துறையில் உள்ளவர்கள் அல்லது திறமையான நிதி நிர்வாகிகள் இவர்கள் எல்லோரும் நடப்பு சொத்துக்களில் குறைந்தபட்ச நிலை எங்களிடம் இருப்பதில்லை என்ற சூழ்நிலை இல்லாமல் நடப்பு சொத்துக்களின் அளவை உகந்த மட்டத்தில் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் ஆகவே உற்பத்தி செயல்முறை பாதிக்கப்படுகிறது நடப்பு சொத்துக்களின் அளவை ஒரு அளவிற்கு மேல் அதிகரிக்க கூடாது அது நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கிறது அதிக ரிஸ்க் அதாவது செயல்பாட்டு மூலதனம் அந்நிய செலாவணியை பற்றியும் இதில் ROI ன் உணர்திறன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் இது நடப்பு சொத்துக்களுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதையும் கற்றுக்கொண்டோம் மிக்க நன்றி